ஒரு சுருக்க குறியீடு இருந்ததை நினைவு கூறுங்கள் என்று நான் உங்களை கேட்டு கொள்கிறேன் நீங்கள் இந்த FEM ஐ பார்த்தால் இங்கே இருக்கும் இந்த முழு பகுதியும் திருப்பி திருப்பி எழுதுவதற்கு சலிப்பூட்டுவதாக இருக்கிறது எனவே நான் இதை Φ என்று அழைக்கிறேன் நாம் இதை முன்னரும் செய்திருக்கிறோம் நீங்கள் பார்க்கும் இந்த Φ தொகையீட்டு சார்பாக இருக்கிறது நாம் இப்போது என்ன செய்ய போகிறோம் என்றால் ஒரு பொருளை இங்கே எடுத்துக் கொள்ள போகிறோம் நாம் என்னுடைய ஒரு முக்கோணத்தை பவுண்டரியின் மீது எடுத்து கொள்வோம் இது என்னுடைய வெளிப்புற செங்குத்து கோடு எளிமை படுத்துவதற்காக நான் இந்த முனைகளை 12 மற்றும் 3 என்று குறிக்க போகிறேன் FEM இல் நான் என்ன செய்தேன் சம்பிரதாயமான FEM இல் இந்த டெஸ்டிங் பங்ஷன்களின் எல்லா வித்தியாசமான பொருத்தமான மதிப்புகளின் வழியே நான் சுழற்சி செய்கிறேன் நான் டெஸ்டிங் பங்ஷனை இந்த ஒவ்வொரு முனைகளிலும் எடுத்தேன் எனது சமன் பாடுகளின் அமைப்பை எழுதினேன் nm முனைகள் இருப்பதால் nm டெஸ்டிங் பங்ஷன்களும் இருக்கின்றன நமக்கு அதை பற்றி நன்றாக தெரியும் இப்போது நான் அந்த சமன் பாட்டை பார்ப்போம் நாம் செய்ததை கொண்டு அது மாற்றப்படும் என்னுடைய Tm பவுண்டரியின் மீது இருக்கும் போது என்ன நடக்கும் இந்த வலது கை பக்கத்தை ஒரு பவுண்டரி முனை கொண்டு வருகிறது அல்லது பவுண்டரியின் மீது Tm 0 என்று இன்று இருக்கும் Tm பவுண்டரியின் மீது இல்லா விட்டால் இந்த m பவுண்டரியின் மீது இல்லா விட்டால் இந்த பகுதி 0 என்று இருக்கும் மாறிகளை தவறாக தேர்ந்தெடுத்து இருக்கிறோம் m ஒரு மாறியாக இருந்திருக்க வேண்டும் ஆனால் நாம் அதை பவுண்டரியின் முனைகளின் எண்ணிக்கைக்கு சமமாக மாற்றி விட்டோம் நீங்கள் விரும்பினால் நீங்கள் இவை எல்லா எல்லாவற்றையும் i என்று மாற்றி விட முடியும் என்பது தெளிவாக இருக்கிறது வெளிப்படுத்தப்பட்ட காந்தப்புலம் என்ன என்பது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் அது Hi13uiTi என்று எழுத பட போகிறது என்னுடைய FEM சமன்பாடுகள் எனக்கு என்ன கொடுக்க போகின்றன நான் இதை என்னுடைய டெஸ்டிங் பங்ஷனாக தேர்ந்தெடுக்க போகிறேன் நான் Tm1 ஐ டெஸ்டிங் பங்ஷனாக தேர்ந்தெடுக்க போகிறேன் FEM லிருந்து ஒரு வரிசையை கொண்ட என்னுடைய அணி சமன் பாட்டை நான் உருவாக்க போகிறேன் ஒரே ஒரு வரிசை சரியா என்ன நடக்க போகிறது இந்த முக்கோணத்தின் மீது இன்டெகிரல் கீழ்க்கண்டவாறு இருக்க போகிறது T1Hdru1 T1T1dru2 T1T2dru3 T1T3dr இது H இல் லீனியர் என்பதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள் நான் H ஐ இதை கொண்டு மாற்றினால் அது அந்த இரண்டு பகுதிகளின் கூட்டுத் தொகையின் H1H2 என்று மாறும் இங்கே நான் எனது வரிசையை பெறுகிறேன் அது u1u2u3 ஐ மட்டும் கொண்டு இருக்கிறது முழு பார்முலேஷனின் வேறு எந்த முனைகளையும் அது கொண்டு இருக்கவில்லை எனவேதான் இது வேகமாக இருக்கிறது இப்போது இது எதற்கு சமமாக இருக்கும் மாணவன் பவுண்டரி கவனமாக இங்கே நாம் பார்த்த பவுண்டரி பகுதி இந்த பகுதியாக போகிறது அது பின்வருமாறு இருக்க போகிறது j0lEzj0la1 எங்கே என்றால் Ezi1maiPi இது ஒரு பவுண்டரி பவுண்டரிக்கு இணையான ஒரு முனை என்பதை ஞாபகம் வைத்து கொள்ளுங்கள் அங்கே இன்னும் ஒரு முனை இருக்க போகிறது இது மாதிரி அங்கே இன்னும் ஒரு முனை இருக்க போகிறது இது மாதிரி எத்தனை முனைகள் இருக்கின்றன மாணவன் m m முனைகள் சரியா பல்ஸ் பேஸிஸ் பங்க்ஷன் ஒவ்வொரு முனைக்கும் இணையாக இருக்கின்றது இங்கே அடிப்படையில் இது a1 ஆக இருக்க போகின்றது எண்கள் இங்கே இருந்து ஆரம்பிப்பதாக இருந்தால் இது முனை 1 என்று இருக்கும் எனவே நாம் இதை முனை 1 என்று அழைப்போம் புத்தகங்களை அடுக்குவதாக இருந்தால் சிறிது கவனத்துடன் எண்களை இடுவது போன்று நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள் என்ன மாதிரியான சமன்பாடுகளின் அமைப்பை இப்போது நான் பெற்றிருக்கிறேன் நான் FEM சமன்பாடுகளின் அமைப்பை செய்கிறேன் எத்தனை சமன்பாடுகளை நான் பெறுவேன் ஒவ்வொரு பவுண்டரியின் இணையாக அதாவது ஒவ்வொரு முனைகளிலும் நான் சோதனை செய்கிறேன் எனவே nm சமன்பாடுகளை நான் பெறுவேன் அந்த சமன்பாடுகளின் m ஐ பெறுகிறேன் மொத்தம் nm சமன்பாடுகளை நான் பெறுவேன் மாணவன் ஆனால் நீங்கள் பவுண்டரி கண்டிஷன்களை செயல் படுத்த முடியாது Refer Time 0705 நான் பவுண்டரி கண்டிஷன்களை பற்றி பார்ப்போம் அவற்றில் n கண்டிஷன்கள் உட்புறம் ஆனவை எனவே அவற்றை செயல் படுத்த முடியாது மாணவன் அவை ai ஐ கொண்டிருக்கின்றன அவற்றில் m கண்டிஷன்கள் ai ஐ கொண்டிருக்கின்றன இந்த பிராப்ளத்தில் மாறிகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கின்றன நான் இந்த சமன்பாடு 5 ஐ இங்கே பயன்படுத்த போகிறேன் என்னுடைய தெரியாதவைகளின் எண்ணிக்கை எத்தனையாக இருக்கின்றது மாணவன் n2m எனவே அது nmm என்று இருக்க போகிறது இவை என்ன இவை H டேன்ஜென்ஷியல் மாணவன் Ez நான் என்னுடைய சமன்பாடுகளின் அமைப்பை கொஞ்சம் பெரியதாக உருவாக்குகிறேன் FEM சமன்பாடுகள் இந்த Ez கொண்டிருக்க போகின்றன என்ன நடக்கின்றது இவை இப்போது போதுமான சமன்பாடுகளாக இல்லை என்னிடம் nm சமன்பாடுகள் மட்டுமே உள்ளன ஆனால் தெரியாதவைகளின் எண்ணிக்கை n2m ஆகும் நான் இங்கே சமன்பாடு 5 ஐ பயன்படுத்தினால் நான் இன்னும் m சமன்பாடுகளை பெறுவேன் BI சமன்பாடுகள் எப்படி இருக்கும் BI சமன்பாடுகள் பவுண்டரி இன்டெகிரல் எவற்றை கொண்டு இருக்கும் எடுத்துக்காட்டாக நான் சமன்பாடு 5 ஐ எடுக்கும் போது Ez இருக்கின்றது மற்றும் H டேன்ஜென்ஷியல் இருக்கின்றது H டேன்ஜென்ஷியல் எதனுடன் தொடர்புடையது மாணவன் Ez H டேன்ஜென்ஷியல் u உடன் தொடர்புடையது மாணவன் Refer Time 0857 Htan என்பது u உடன் தொடர்புடையது Ez எதனுடன் தொடர்புடையது மாணவன் a a என்பது சரி நான் இதை அணி சமன்பாடாக எழுதினால் நான் என்ன பெறுவேன் நான் பின்வரும் வடிவத்தில் சமன்பாட்டை பெற போகிறேன் qApquqBpqvqep இதை அப்படி அழைப்பதற்கு பதிலாக v என்று அழையுங்கள் எனவே சிற்றெழுத்து a க்கும் பெரிய எழுத்து a க்கும் இடையில் எந்த குழப்பமும் இருக்காது மின் புலத்திற்கான பல்ஸ் பேஸிஸின் கோஎஃபீஷியன்ட்களை நான் v என்று அழைக்கிறேன் நாம் இதை சிற்றெழுத்து a லிருந்து மாற்றுவோம் இதுவே சமன்பாடு வலது கைப்பக்கம் இதற்கு சமமாக இருக்கும் அது இந்த இன்ஸிடன்ட் பீல்டிற்கு சமமாக இருக்கும் இவை மொத்தமாக m சமன்பாடுகள் ஆகும் முக்கியமாக என்ன நடந்திருக்கிறது என்றால் இன்ஸிடன்ட் மின் புலம் பற்றிய தகவல் இங்கே இருக்கிறது இப்போது என்னிடம் போதுமான சமன்பாடுகள் உள்ளனவா இந்த 1 மற்றும் இந்த 2 ஐ சேர்த்தால் எத்தனை தெரியாதவைகள் என்னிடம் உள்ளன மாணவன் இல்லை அங்கே அத்தனை உள்ளன மொத்த பிராப்ளமும் ஒரு உட்புற டிஸ்கிரீடைசேஷனையும் பவுண்டரி டிஸ்கிரீடைசேஷனையும் கொண்டிருக்கிறது உட்புற டிஸ்கிரீடைசேஷன் மாணவன் அது n முனைகளை பெற்றிருக்கிறது அந்த தெரியாதவைகள் இன்னும் தெரியாதவைகளாகவே இருக்கின்றன அவை இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அவை n ஆக இருக்கின்றன பவுண்டரியின் மீது என்னுடைய Ez மற்றும் H டேன்ஜென்ஷியல் இருக்கின்றன அவை கண்டுபிடிக்கப்படவில்லை எத்தனை தெரியாதவைகள் உள்ளன என்னிடம் மொத்தம் எத்தனை சமன்பாடுகள் உள்ளன மாணவன் m பிளஸ் FEM லிருந்து mn பவுண்டரி இன்டெகிரலிலிருந்து n எனவே நான் இந்த இரண்டையும் ஒரு புத்திசாலித்தனமான வழியில் இணைக்க என்னால் முடிந்தது மாணவன் இரண்டாவது விஷயம் ஒன்று